மெத்தெட்ஸ் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ODE's ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன்ஸ் இந்த வகுப்பில் ஒரு சிங்குலர் சொலுஷன் என்ன என்பதை விளக்குவோம் இதை ஒரு எடுத்துக்காட்டுடன் நிரூபிப்போம் இது 2 வது டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் உடைய சொலுஷன் ஆகும் ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இது ஜெனரல் சொலுஷன்லிருந்து பெற முடியாது எனவே சிம்பிள் எடுத்துக்காட்டு y டாஸ் y yxc2y என்வெலப் என்றால் என்ன என்று யோசனை தருகிறேன் எனவே வெறுமனே எடுத்துக் கொள்ளுங்கள் இதற்காக இவை என்ன இவை x ஆக்ஸிஸ்க்கு பாரலல் சிம்பிள் பேரபோலா ஆகும் x ஆக்ஸிசை டச் பண்ணும் இது உங்கள் x ஆக்ஸிஸ் போன்றது ஆகும் என்வெலப் ஒரு கர்வ் ஆகும் ஒவ்வொரு பாயிண்ட்டிலும் அது ஒன்றை டச் பண்ணும் பேராமீட்டர் ஒன்றும் சொலுஷன் கர்வ்களில் ஒன்று ஆகும் சில C மதிப்புக்கு சொலுஷன் கர்வ்களில் விஷயங்கள் என்பதை காணலாம் எந்த நேரத்திலும் இங்கே என்வெலப் என்ன என்பதை காணலாம் இது x ஆக்ஸிஸ்க்கு y 0 க்கு சமம் எனவே இதை எவ்வாறு பெறுவீர்கள் இது ஈக்குவேஷன்ஸ் சாட்டிஸ்பை பண்ணும் ஜெனரல் சொலுஷன் ஆகும் உண்மையில் எப்படி எலிமினேட் பண்ணுவது அதன் y டாஸ் y இது y2xc ydydx எனக் கால்க்குலேட் பண்ணப்படும் C மதிப்புக்கு x ஐக் கொடுக்கும் எனவே C மதிப்பு என்னவென்றால் C Cy2x க்கு சமம் எனவே இது xCy2Cy2 x y டாஷுக்கு சமம் இது ஈக்குவேஷன்ஸ்ற்கு மாற்றாக yxc2y22பெறுவீர்கள் ஆனால் y224y ஐப் பெறுவீர்கள் எனவே y இருந்தால் அது இந்த ஈக்குவேஷன்ஸ்ஐ திருப்தி செய்கிறது எனவே கர்வ்களின் எந்த பேராமெட்ரிக் பேமிலியும் பேராமெட்ரிக் பேமிலி ஆப் கர்வ்கள் என படுகின்றன கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணுவது போன்ற டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இல் முடிவடையும் மாற்றாக இந்த டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கொள்கிறீர்கள் அதன் சொலுஷன் காணலாம் இது தெளிவாக உள்ளது பார்க்க முடியும் dydx இது என்ன இந்த ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ண இந்த பேராமெட்ரிக் பெறுவீர்கள் இதுவே ஜெனரல் சொலுஷன் ஆகும் இது 1 இது ஃபை இது ஒரு ரியல்சொலுஷன் ஒரு ஈக்குவேஷன் மற்றும் இந்த ஜெனரல் சொலுஷன் T தொடர்பாக டிஃபரென்ஷியேட் செய்ய அதாவது C தொடர்பாக அதாவது 2 டைம்ஸ் x பிளஸ் C க்கு சமம் எனவே y ஐ C பொறுத்து டிஃபரென்ஷியேட் செய்ய கிடைப்பது dydC0⇒ 2xC0⇒x C அதனால் 2 0 ஆக இருக்க முடியாது எனவே x மைனஸ் C க்கு சமம் x க்கு C சமமாக இருக்கும்போது C மைனஸ் x க்கு சமமாக இருக்கும்போது அது ஈக்குவேஷன்ஸ் ஆகும் 1 வது ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் எனவே C ஐ எலிமினேட் பண்ண முடிவடைவது 0 ஆகும் இது என்வெலப் இது சிங்குலர் சொலுஷன் ஆகும் இப்போது இந்த ட்ரிவியல் சொலுஷன்ஐ விரும்பவில்லை விரும்பினால் இன்னொரு எடுத்துக்காட்டை கொடுக்க முடியும் 2 வது எடுத்துக்காட்டு இந்த டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் yy2 3xy3x2 என எடுத்துக்கொள்கிறது ஏன் என்று கேட்க வேண்டாம் எனவே இது ODE ஆகும் இது நான்லீனியர் ஆகும் இது ஜெனரல் சொலுஷன் ஐக் கொண்டுள்ளது இது x இன் ஜெனரல் சொலுஷன் y இன் சில நிலையான yxCxC2x2 க்கு சமம் ஆகும் எனவே இங்கே ஒரு ஜெனரல் சொலுஷன் உள்ளது இது ஒரு பேராமீட்டர் C ஒரு ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் ஆகும் எனவே இது ஒரு ஜெனரல் சொலுஷன் அதை ஈக்குவேஷன் மற்றும் Cக்கு மாற்றி அதை சரிபார்க்கலாம் எனவே இது ஜெனரல் சொலுஷன் எப்படி எந்த முறையும் சால்வ் பண்ண தெரியாததால் இந்த ஈக்குவேஷன்ஸ்ற்கு ஒரு சொலுஷன் இருக்கிறது என்று சொன்னால் அதாவது வெறுமனே சப்ஸ்டிடூட் செய்து பார்க்க முடியும் எனவே சப்ஸ்டிடியூட் செய்து பார்த்தால் அது சொலுஷன் ஆப் ஈக்குவேஷன்ஸ் அளிக்கிறது எனவே இது ஈக்குவேஷன்ஸ் இன் சொலுஷன் ஆகும் ஈக்குவேஷன்ஸ்இன் ஜெனரல் சொலுஷன் ஆகும் எனவே ஒரு சிங்குலர் சொலுஷன்ஐ கணக்கிட வேண்டும் இது xyc0 ஒரு ஈக்குவேஷன் ஆகும் மேலும் C ஐ பொறுத்து அதன் டெரிவேட்டிவ்வை கணக்கிடலாம் அதாவது x2C0 க்கு சமம் C x2ஆகும் yx34x2 க்கு C x2 சொலுஷன் ஆகும் இது ஜெனரல் சொலுஷன் C ஆகும் அதாவது C ஐ எலிமினேட் பண்ண கிடைப்பது ஆகும் C தொடர்பாக டிஃபரென்ஷியேட் பண்ண இந்த x2C y CxC2x2 ஐ பெறலாம் எனவே இந்த C கிடைத்தவுடன் இதற்கு மாற்றாக C இல் முடிவடைவது தான் எந்த C மதிப்பிலிருந்தும் பெற முடியாது எந்த C மதிப்பையும் வைத்து 34x2 ஐப் பெற முடியாது C மதிப்பை 0 x2 ஐ வைத்தால் மட்டுமே கிடைக்கும் எனவே இந்த ஜெனரல் சொலுஷன் லிருந்து பெற முடியாது அதனால்தான் இது சிங்குலர் சொலுஷன் என்று அழைக்கப்படுகிறது எப்படியிருந்தாலும் சிங்குலர் சொலுஷன் பற்றி பாடத்திட்டத்தில் சொன்ன குறிப்பு புத்தகங்களில் கற்றுக்கொள்ளலாம் எனவே உதாரணமாக சொலுஷன் கர்வ்கள் என்வெலப் இருந்தால் இது பேரபோலா இந்த சொலுஷன் கர்வ்கள் அனைத்தும் அவற்றின் என்வெலப்பில் பேரபோலா ஆகும் y34x2 போல பேரபோலா ஆகும் எனவே இந்த சொலுஷன் கர்வ்களால் உருவாக்கப்பட்ட என்வெலப் பேராமீட்டர் சொலுஷன் கர்வ்களின் ஒரு பேராமீட்டர் பேமிலி ஆகும் இது சிங்குலர் சொலுஷன் ஆகும் சிங்குலர் சொலுஷன்களை கையாள்வதில்லை ஜெனரல் சொலுஷன்களை மட்டுமே விரும்பலாம் ஏற்கனவே சொலுஷன்க்கான மெத்தட் ஒரு சொலுஷன் மெத்தட் ஆகியவற்றைக் கொடுக்கும் இதன் மூலம் பஸ்ட் ஆர்டரின் ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ஐ சால்வ் பண்ணுவது வேரியபல் செப்பிரபுல் என்று அழைக்கப்படுகிறது ஒரு எடுத்துக்காட்டு தரலாம் எனவே ஒரு பஸ்ட் ஆர்டர் OdE 1xdx1y1 ydy0 ஐ தீர்ப்போம் இதை பஸ்ட் ஆர்டர் டிஃபரென்ஷியல் ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் என எழுதலாம் எனவே x என்பது x க்கு 0 சமமாக இருப்பதை காணலாம் இந்த x ஆல் ஃபங்சன் வரையறுக்கப்படவில்லை எனவே டொமைன் இந்த ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் 0 க்கு சமமான x டொமைனின் பகுதியாக இல்லை அந்த மதிப்புகள் அனைத்தும் yஇன் சொலுஷன் பெற்றவுடன் y சொலுஷன் உள்ளது அது 0 அல்லது 1 மதிப்பை எடுத்துக் கொண்டால் x இன் அந்த மதிப்புகளுக்கு டொமைனில் இருக்காது எனவே y என்பது 0 க்கு சமமாக இல்லை y 1 க்கு சமமாக இருக்கக்கூடாது டொமைனை க்ராபிகலாகப் பார்த்தால் x y மற்றும் x 0 க்கு சமம் y ஆக்ஸிஸ் y 0 க்கு சமம் x ஆக்ஸிஸ் y 1 க்கு சமம் இங்கே ஒரு டொமைனைக் கொண்டிருக்க வேண்டும் டொமைனை கொண்டிருக்கலாம் ஈக்குவேஷன்ஸ் வரையறுக்கப்பட்டுள்ளது என்று கூறலாம் இந்த முழு டொமைனில் இல்லை டிஸ்கன்டினியஸ் டொமைனை எடுக்க முடியாது எனவே ஈக்குவேஷன்ஸ் சாடிஸ்ப்பை ஆகும் எனவே அதை இங்கே எடுத்து சால்வ் பண்ண வேண்டும் எனவே சொலுஷன் இங்கே மட்டுமே சாடிஸ்ப்பை ஆகும் இங்கே சால்வ் பண்ண விரும்பினால் டொமைனை எடுத்து சால்வ் பண்ண வேண்டும் இதை எவ்வாறு சால்வ் பண்ணுவது கான்ஸ்டன்ட் செப்பிரபுல் பண்ணபடுகின்றன எனவே அனைத்து கான்ஸ்டன்ட்களும் 1xdx1y1 ydyC ஐ இன்டெக்ரல் மூலம் இன்டெகிரெட் பண்ணலாம் ஈக்குவேஷன்ஸ் இன்டெகிரெட் செய்தால் அங்கு C ஆர்பிட்டரரி கான்ஸ்டன்ட் கிடைக்கும் எனவே இதை எவ்வாறு மதிப்பிடுவது என்பது 1xdxlog⁡|x|log x log mod x தெரிய வேண்டும் எளிமையாக x இன் டொமைன் பாசிட்டிவ் ஆகும் y உண்மையில் 0 மற்றும் 1 க்கு இடையில் இந்த டொமைனில் உள்ளது x பாசிட்டிவ் ஆகும் எனவே log ஃபங்சன் வரையறுக்கப்படுகிறது log x பிளஸ் 1 இன்டெக்ரல் plus log x 1ydy11 ydyC ஆக இருக்க வேண்டும் எனவே இதை இன்டெகிரெட் செய்யலாம் எனவே இதுlog x log y log⁡C என்பது y க்கு C க்கு சமமாக இருந்தால் y பாசிட்டிவ் மற்றும் 1 க்கும் குறைவாக இருந்தால் x ஆனது பாசிட்டிவ் ஆகும் இந்த டொமைனில் இன்டெக்ரல் 1xdxlog⁡|x|x | ஐ எடுக்க வேண்டியதில்லை எளிமையாக செர்டிபிகேட்டுக்காக log xy கால்குலேஷன்கள் எளிதாக இருக்கும் எனவே இந்த டொமைனில் log xy log⁡C இது l log xy1 y C ஐ குறிக்கிறது இது xy1 yeCC1 ஐ குறிக்கிறது இதில் C C1 ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் ஆகும் இது xy1 yC1C1 C1y ஐ கொடுக்கும் லேப்ட் ஹாண்ட் சைடு y காமன் எனவே yC1xC1 ஆகும் எனவே அது y ஐ தீர்மானிக்கும் எனவே yC1C1x இது x பாசிட்டிவ் டொமைனில் கொடுக்கப்பட்ட y 0 முதல் 1 வரை உள்ள ஈக்குவேஷன்ஸ் ஜெனரல் சொலுஷன் ஆகும் ஏற்கனவே உள்ள செபரபுல் மற்றும் செப்பரேட்டட் பாம் ஆக உள்ளது இந்த ஈக்குவேஷன் ஐ எவ்வாறு சால்வ் பண்ணுவது இந்த ஈக்குவேஷன்ஐ கொடுக்க முடியும் கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் dydx க்கு சமமாக எழுதினால் dydx y1 yxஎடுத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற ஈக்குவேஷன் மீண்டும் எழுதலாம் பின்னர் செபரபுல் மற்றும் செப்பரேட்டட் பாம் ஆக இருந்தால் இன்டெகிரெட் செய்து சொலுஷன் பெறலாம் fxy ஏதேனும் புதிய பாம் ஆக கொண்டிருந்தால் அது ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் என்று வரையறுக்கிறது எனவே ydydxfxy இது பார்ஷியல் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆகும் X இன் f fxy ஒரு டிஃபரென்ஷியல் என்றால் ஹோமோஜினஸ் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆகும் இந்த ஈக்குவேஷன்ஐ சால்வ் பண்ண முடியும் சில வழிகளில் ODE ஐ சால்வ் பண்ண முடியும் இந்த ஈக்குவேஷன்ஐ சால்வ் பண்ணுவதற்கு முன்பு பஸ்ட் ஹோமோஜினஸ் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் பொருள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஹோமோஜினஸ் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் fxy என கூறப்படுகிறது ஏதேனும் கான்ஸ்டன்ட்ஐ எடுத்துக் கொண்டால் x K சில fKxKy ஆகிய இரு கான்ஸ்டன்ட்கள் மூலம் மல்டிப்ளை பண்ணவும் x y ஐ Kx மற்றும் Ky ஆக மாற்றலாம் அதற்கு சில K பவர் சில கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் K பவர் x y fKxKyKLfxyஇன் L f ஹோமோஜினஸ் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் இதுபோன்று கிடைத்தால் L L பவர் என்று அழைக்கப்படுகிறது ஆகவே fxy என்பது டிகிரி L இன் ஹோமோஜினஸ் ஃபங்சன் என்று கூறினால் இது ஒவ்வொரு x க்கும் கொடுக்கப்பட்ட xy∈R ஹோல் ரியல் எண்களைக் குறிக்கிறது அத்தகைய தாராளமான ஃபங்சன்களை வைத்திருந்தால் இதன் அர்த்தம் என்ன எடுத்துக்காட்டு இவை ஏலியன்ஸ் அல்ல fxyxy x y y இருக்கலாம் x பிளஸ் y ஐ x மைனஸ் y ஆல் டிவைட் பண்ண இவை ஹோமோஜினஸ் இது டிகிரி 0 இன் ஹோமோஜினஸ் ஃபங்சன் ஏனென்றால் இங்கே K ஐ மாற்றும் போதெல்லாம் K ஐ ரிப்ளேஸ் பண்ணலாம் இறுதியாக K பவர் 0 K0 ஆகும் எனவே இது 1 ஹோமோஜினஸ் 0 டிகிரி ஏனெனில்fKxKyKxKy Kx Ky இது x y fxyso க்கு சமம் அதாவது K0fxy உள்ளது எனவே டிகிரி ஒவ்வொரு x y க்கும் ட்ரு ஆகும் எனவே இது டிகிரி 0 இன் ஹோமோஜினஸ் ஆகும் எனவே அதை ஸ்கொயர் செய்து 0 அல்லது 1 டிகிரியாக மாற்றினால் அது டிகிரி ஒன்றின் ஹோமோஜினஸ் மாறும் டிகிரி ஒன்றின் ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் எனவே ஸ்கொயர் ரிப்லெஸ் செய்து ஸ்கொயர் உடன் நியூமரேட்டர் fKxKyKxKy2Kx Ky எனவே K வெளியே வரும் எனவே எங்களுக்கு K பவர் 1 fKxKyKxKy2Kx Ky K1fxy எனவே டிகிரி ஒன்றின் ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் ஐ கொண்டிருக்கும் எனவே இவை காமன் இது போன்ற ஃபங்க்ஷன்களை பெறலாம் இந்த வகையான ஃபங்க்ஷன்கள் பஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும்போதெல்லாம் முந்தைய வகையாக மாற்றலாம் எனவே இதை எவ்வாறு செய்யலாம் என்று பார்ப்போம் எனவே நாம் செய்வது என்னவென்றால் x ஆல் y ஐ தேர்வுசெய்தால் fxy இன் ஃபங்க்ஷன்ஐ f1yx ஃபங்க்ஷன் என எழுத முயற்சிக்கிறீர்கள் ஒரு x இன் ஃபங்க்ஷன் அதை வெளியே எடுத்து இந்த வடிவத்தில் y ஆல் x ஐ எழுதலாம் இந்த ஃபங்க்ஷன் நியூ வேரியபல் ஆக மாற்றலாம் Y ஆல் x y என்பது சில yVx க்கு சமமாக இருக்கட்டும் V என்பது x இன் ஃபங்க்ஷன் ஏனெனில் y என்பது x இன் ஃபங்க்ஷன் V என்பது ஒரு நியூ வேரியபல் அதாவது x இன் ஃபங்க்ஷன் ஆக இருக்க வேண்டும் எனவே dydxVx dVdx இது fxy க்கு சமமாக இருக்கட்டும் எனவே fxy ஐ சில ஃபங்க்ஷன் gyx எழுத முடிந்தால் இது ஈக்குவேஷன்ஸ் ஆகிறது கொடுக்கப்பட்ட டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் Vx dVdxgV இது dVdxgV Vx ஐ குறிக்கிறது வேரியபல்கள் செபரெட் ஆவதை காணலாம் இப்போது V x என்ற புதிய இண்டிபெண்டென்ட் வேரியபல் வகை செபரெட் ஆவதை வேரியபல்கள் போன்றது எனவே இதற்கு முந்தைய மெத்தட் ஆல் சால்வ் பண்ண முடியும் ஒரு ஃபங்க்ஷன் fxy ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் ஆக இருக்கும்போதெல்லாம் இதை சால்வ் பண்ண முடியும் இதை மாற்றி குறைக்கலாம் ரைட் ஹாண்ட் சைடு fxy வேரியபல்கள் கொண்ட ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அதைப் பிரிக்கிறது இதற்காக வேரியபல்கள் பிரிக்கப்படுகின்றன இதை எவ்வாறு சால்வ் பண்ணுவது ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ண இந்த V ஐ yx ஆல் மாற்றலாம் அது அக்க்ஷுவல் சொலுஷன் yx ஐ வழங்கும் சில எடுத்துக்காட்டு எடுத்து ப்ரோப்லேம் சால்வ் பண்ணலாம் எனவே ydydxx2xyy2x2 ஐ சால்வ் பண்ண இது ஒரு ஈக்குவேஷன்ஸ் அங்கு x ஸ்கொயர் ஒன்று உள்ளது எனவே அது 0 ஆக இருக்கக்கூடாது என்பதாகும் எனவே எந்த டொமைனிலும் இருக்க வேண்டும் இது டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆக இருக்கலாம் இது சில டொமைனில் வரையறுக்கப்படுகிறது அங்கு x க்கு சமம் 0 என்பது டொமைனின் பகுதியாக இல்லை x க்கு சமமான 0 இந்த டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வரையறுக்கப்பட்ட டொமைனின் பகுதியாக இருக்கக்கூடாது எனவே இந்த ரைட் ஹாண்ட் சைடு அனைத்து ஸ்கொயர் காணலாம் இது டிகிரி 0 இன் ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் என்று எதிர்பார்க்கலாம் x ஐ Kx க்கு சமமாக அது K ஸ்கொயர் ஆக மாறுகிறது இங்கே x Kx க்கு சமம் y Kx க்கு சமம் K ஸ்கொயர் வெளியே வரலாம் y க்கு K க்கு சமம் மற்றொரு K ஸ்கொயர் உள்ளது K ஸ்கொயர் வெளிவருகிறது மேலும் x ஐ Kx ஆல் மாற்றும் போது ஒரு K ஸ்கொயர் இது K பவர் 0 உடன் தன்னைப் போலவே வெளிவருகிறது இது பவர் 0 உடன் ஹோமோஜினஸ் பங்க்ஷன் ஆகும் ட்ரான்ஸ்பார்மேஷன் yVx ஐப் பயன்படுத்துகிறோம் இங்கு V என்பது x இன் ஃபங்க்ஷன் y என்பது டிபெண்டென்ட் வேரியபல் ஆகும் இப்போது V என்பது நியூ ஃபங்க்ஷன் வேரியபல் எனவே dydx ஐ மாற்றலாம் இது இந்த ஃபங்க்ஷன்லிருந்து கணக்கிடலாம் இது x ஐ dV க்கு dVdx ஆல் மாற்றுகிறது dydxக்கு சமம் Vx dVdx x2 ஐ வெளியே எடுக்கலாம் x2 ஐ எடுக்க முடிந்தால் வெளியே Vx dVdxx21yxyx2x2 அதாவது நியூமரேட்டர் பின்னர் ஒரு ஸ்கொயர் உள்ளது எனவே இதை கான்சல் செய்ய அது 1 ஆக மாறும் இது ட்ரான்ஸ்பார்மேஷன் இல் இருந்து வருகிறது dydx 1VV2 இந்த ரைட் ஹாண்ட் சைடு மற்றும் லேப்ட் ஹாண்ட் சைடு எடுத்துக் கொண்டு xdVdx 1V2 என்று எழுதலாம் y y இருபுறமும் கான்சல்செய்கிறது 1 V ஸ்கொயர்ஐ கொண்டிருக்கலாம் இப்போது வேரியபல்கள் பிரிக்கப்பட்டுள்ளன ஒரு புறம் அனைத்து V வேரியபல்களையும் மறுபுறம் அனைத்து x வேரியபல்களையும் எழுதலாம் dV1V2dxx எனவே இது இருபுறமும் இன்டெகிரெட் பண்ண முடியும் இன்டெக்ரல் dV1V2dxxC ஒரு ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் ஆகும் எனவே இது ஜெனரல்சொலுஷன் ஏனெனில் இன்டெகிரெட் பண்ண முடியும் இதை எவ்வாறு இன்டெகிரெட் பண்ணுவது என்பது தெரியும் இது உண்மையில் டான் இன்வெர்ஸ் V log xC எனவே இது ஜெனரல்சொலுஷன் அதாவது Vtan⁡Clogx எனவே இது Vyx ஐ குறிக்கிறது எனவே yxtan⁡Clogx உள்ளது இது yxtan⁡Clogx ஐ குறிக்கிறது கொடுக்கப்பட்ட டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஜெனரல்சொலுஷன் ஆகும் இன்டெகிரெட் பண்ணும்போது dxx logx ஆக எழுதலாம் logx என்றால் என்ன logx என்பது x பாசிட்டிவ்க்கு மட்டுமே வரையறுக்கப்படுகிறது எனவே இப்படி எழுதும்போது அதாவது x பாசிட்டிவ்க்கு மட்டுமே செல்கிறது mod x log⁡|x| ஐ எழுத வேண்டும் பின்னர் இது எல்லா x க்கும் எப்படியும் 0 வரையறுக்கப்படவில்லை X நெகடிவ் ஆக இருந்தாலும் பாசிட்டிவ் ஆக இருந்தாலும் ஒவ்வொன்றிற்கும் பொருந்தும் எனவே இன்டெக்ரல் dxx is log⁡|x|| ஜெனரல்சொலுஷன் y என்பது ஃபங்க்ஷன் வேரியபல் எனவே இது x இன் ஃபங்க்ஷன் ஆக இருக்க வேண்டும் C ஒரு ஆர்பிட்டரரி கான்ஸ்டன்ட் என்பது ஜெனரல்சொலுஷன் ஆகும் ஆகவே இந்த ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன்ஐ கொண்டிருக்கும்போதெல்லாம் dx ஆல் dydxfxy க்கு சமம் அங்கு fxy என்பது ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் ஆகும் இந்த டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணலாம் அவை ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன்கள் அல்ல ஆனால் அவை ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் போலவே இருக்கின்றன ஆனால் கான்ஸ்டன்ட்களுடன் இருக்கின்றன எனவே சில F f இன் x y fxy ஐக் ரெடியூஸ் பண்ணலாம் y என்பது ஹோமோஜினஸ் அல்ல ஆனால் கிளோஸ்ட் fxy பார்ம் ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன்ற்கு அருகில் உள்ளது உதாரணமாக x இன் x என்பது அத்தகைய ஃபங்க்ஷன் ஆக இருக்கும் இந்த ஈக்குவேஷன்ஸ்ஐ உண்மையில் ஹோமோஜினஸ் ஆக ரெடியூஸ் பண்ண முடியும் லேப்ட் ஹாண்ட் சைடு ஒரு ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் dx ஆல் dy க்கு சமம் ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் கொண்டு ரெடியூஸ் பண்ண முடியும் எனவே ஈக்குவேஷன்ஸ்கள் ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன்ஸ்கள் சிம்பிள் dydxa1xb1yC1a2xb2yC2 ஆகும் எனவே இந்த டைப்பு ஃபங்க்ஷன் கொண்டிருந்தால் இதை ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் ஆக ரெடியூஸ் பண்ண முடியும் எனவே லேப்ட் ஹாண்ட் சைடு ஒரு ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஃபங்க்ஷன் அல்ல இந்த வேரியபல்கள் x மற்றும் y ஐ ட்ரான்ஸ்லேட் செய்வதன் மூலம் அதை உருவாக்கலாம் X y வேரியபல்கள் x என சில நியூ வேரியபல் xXh க்கு சமமாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் ஒரு புது மாறி Xh ஐ அறிமுகப்படுத்தியுள்ளேன் yYk என்று எழுதுவேன் எனவே இவை வேரியபல்கள் இவை x மற்றும் y வேரியபல்கள் h மற்றும் k ஐ செய்து இந்த சிறிய x y ஐ சொல்லும்போது அது ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் ஆக மாறும் இதை ஒரு உருமாற்றமாக எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வலது புறத்திற்கு மாற்றாக உங்களுக்கு a1Xhb1YkC1a2Xhb2YkC2 இது a1Xb1Ya1hb1k C1a2Xb2Ya2hb2kC2 க்கு சமம் அதை இங்கிருந்து எடுத்துக்கொள்கிறது ஆகவே எனது h k மதிப்புகளை a1b C1a2b2C2 என வழங்கினால் அவை அறியப்பட்ட கான்ஸ்டன்ட்கள் ஆகும் h மற்றும் K ஐ தேர்வு செய்ய முடிந்தால் இதை சாடிஸ்ப்பை பண்ணக்கூடிய சில எண்கள் 0 h மற்றும் k ஐ தேர்வு செய்தால் இந்த 2 0 ஆக இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் பின்னர் எஞ்சியிருப்பது இந்த நியூ வேரியபல் X மற்றும் Y இன் அடிப்படையில் உள்ளது இது ஹோமோஜினஸ் ஆகும் எனவே வலது புறம் X Y இன் நியூ ஃபங்க்ஷன் இது ஒன்றாகும் எனவே ரைட் ஹாண்ட் சைடு லேப்ட் ஹாண்ட் சைடு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் dYdX என்றால் Y dxdXdydY dx சமமாக இருப்பதால் h கான்ஸ்டன்ட் ஆகும் இதன் பொருள் dydxdYdX இரண்டும் ஒன்றே எனவே இந்த dydxஐy dYdXஆல் மாற்றலாம் ரைட் ஹாண்ட் சைடு h k ஐ இது 0 அடைப்புக்குறிக்குள் எதுவாக இருந்தாலும் தேர்ந்தெடுத்துள்ளது எனவே dYdXa1Xb1Ya2Xb2Y உடன் எஞ்சியுள்ள ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஆகும் இது ஒரு ஃபங்சன் கொண்டிருக்கிறது எனவே ஹோமோஜினஸ் ரைட் சைடு ஹோமோஜினஸ் ஃபங்சன் f xy உடன் ஈக்குவேஷன்ஸ் எவ்வாறு சால்வ் பண்ணுவது என்பது தெரியும் இதை சால்வ் பண்ண பெறுவது gXYC0 இன் சில ஃபங்சன் ஆக இருக்கும் அங்கு C ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் இந்த ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன்ஸ்ஐ சால்வ் பண்ண மெத்தெட்ஸ்ஐ பயன்படுத்தினால் இந்த ஈக்குவேஷன்ஸ் ஜெனரல் சொலுஷன் பெறலாம் இந்த ட்ரான்ஸ்பார்மேஷன் இல் இருந்து இந்த X Y உடன் மாற்றுகிறீர்கள் கேப்பிடல் X Xx h உடன் மாறுகிறது இறுதியில் h அறியப்படுகிறது இது 0 என்று தேர்வு செய்து Y ஐ Yy k gx hy kC0மாற்றலாம் எனவே X Y அச்சுவல் வேரியபல்கள் ஸ்மால் x y h மற்றும் k ஆகியவை பிக்ஸ்ட் கான்ஸ்டன்ட்கள் காணலாம் ஏனென்றால் அவற்றை எவ்வாறு சரி செய்யலாம் இதனால் இது 0 2 ஈக்குவேஷன்ஸ்கள் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்கள் h k இல் அதை சால்வ் பண்ண முடியும் எனவே சால்வ் பண்ண விரும்பினால் 1 வது கேள்வி உள்ளது ஒரு சொலுஷன் இருக்க வேண்டும் ஒரு சொலுஷன் எப்போது இந்த h k க்கு 2 ஈக்குவேஷன்ஸ்களுக்கு ஒரு யுனிக் சொலுஷன் 0 க்கு சமம் ஆகவே ஒரு யுனிக் சொலுஷன்ஐ பெறும்போதெல்லாம் h k இந்த ஈக்குவேஷன்ஸ் 0 ஆகவும் ட்ரான்ஸ்பார்மேஷன் கொண்டிருக்கலாம் இது கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன்ஸ்களை இந்த ஹோமோஜினஸ் டைப்புக்குள் ரெட்யூஸ் பண்ண முடியும் இந்த சொலுஷன் பெற ஓல்ட் வேரியபல்களுக்கு இது ஜெனரல் சொலுஷன் இறுதி ஆன பார்ம் ஆகும் எனவே இந்த வீடியோவில் வேரியபல்கள் செப்பரப்புள் எளிமையான ஒன்றிலிருந்து தொடங்கி ஃபஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ண சில மெத்தட்களை விளக்கினோம் இது வேரியபல் செப்பரப்புள் மெத்தட்கள் என்று அழைக்கப்படுகிறது எப்போது yfxy மற்றும் fxy ஃபங்சன் ஹோமோஜினஸ் ஃபங்சன் ஆக இருக்கும்போது டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணும் மெத்தட்களையும் நான்ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன்ஸ் இன் சில சிம்ப்ளர் பார்மையும் விளக்கினோம் எனவே ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன்ஸ்களை சால்வ் பண்ண பயன்படும் ஹோமோஜினஸ் டெக்நிக்கை பயன்படுத்தி சால்வ் பண்ணலாம் ஆகவே இந்த ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன்ஐ கொண்டிருக்கும்போதெல்லாம் dx ஆல் dydxfxy க்கு சமம் அங்கு fxy என்பது ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் ஆகும் இந்த டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணலாம் அவை ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன்கள் அல்ல ஆனால் அவை ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் போலவே இருக்கின்றன ஆனால் கான்ஸ்டன்ட்களுடன் இருக்கின்றன எனவே சில F f இன் x y fxy ஐக் ரெடியூஸ் பண்ணலாம் y என்பது ஹோமோஜினஸ் அல்ல ஆனால் கிளோஸ்ட் fxy பார்ம் ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன்ற்கு அருகில் உள்ளது உதாரணமாக x இன் x என்பது அத்தகைய ஃபங்க்ஷன் ஆக இருக்கும் இந்த ஈக்குவேஷன்ஸ்ஐ உண்மையில் ஹோமோஜினஸ் ஆக ரெடியூஸ் பண்ண முடியும் லேப்ட் ஹாண்ட் சைடு ஒரு ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் dx ஆல் dy க்கு சமம் ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் கொண்டு ரெடியூஸ் பண்ண முடியும் எனவே ஈக்குவேஷன்ஸ்கள் ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன்ஸ்கள் சிம்பிள் dydxa1xb1yC1a2xb2yC2 ஆகும் எனவே இந்த டைப்பு ஃபங்க்ஷன் கொண்டிருந்தால் இதை ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் ஆக ரெடியூஸ் பண்ண முடியும் எனவே லேப்ட் ஹாண்ட் சைடு ஒரு ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஃபங்க்ஷன் அல்ல இந்த வேரியபல்கள் x மற்றும் y ஐ ட்ரான்ஸ்லேட் செய்வதன் மூலம் அதை உருவாக்கலாம் X y வேரியபல்கள் x என சில நியூ வேரியபல் xXh க்கு சமமாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் ஒரு புது மாறி Xh ஐ அறிமுகப்படுத்தியுள்ளேன் yYk என்று எழுதுவேன் எனவே இவை வேரியபல்கள் இவை x மற்றும் y வேரியபல்கள் h மற்றும் k ஐ செய்து இந்த சிறிய x y ஐ சொல்லும்போது அது ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன் ஆக மாறும் இதை ஒரு உருமாற்றமாக எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வலது புறத்திற்கு மாற்றாக உங்களுக்கு a1Xhb1YkC1a2Xhb2YkC2 இது a1Xb1Ya1hb1k C1a2Xb2Ya2hb2kC2 க்கு சமம் அதை இங்கிருந்து எடுத்துக்கொள்கிறது ஆகவே எனது h k மதிப்புகளை a1b C1a2b2C2 என வழங்கினால் அவை அறியப்பட்ட கான்ஸ்டன்ட்கள் ஆகும் h மற்றும் K ஐ தேர்வு செய்ய முடிந்தால் இதை சாடிஸ்ப்பை பண்ணக்கூடிய சில எண்கள் 0 h மற்றும் k ஐ தேர்வு செய்தால் இந்த 2 0 ஆக இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் பின்னர் எஞ்சியிருப்பது இந்த நியூ வேரியபல் X மற்றும் Y இன் அடிப்படையில் உள்ளது இது ஹோமோஜினஸ் ஆகும் எனவே வலது புறம் X Y இன் நியூ ஃபங்க்ஷன் இது ஒன்றாகும் எனவே ரைட் ஹாண்ட் சைடு லேப்ட் ஹாண்ட் சைடு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் dYdX என்றால் Y dxdXdydY dx சமமாக இருப்பதால் h கான்ஸ்டன்ட் ஆகும் இதன் பொருள் dydxdYdX இரண்டும் ஒன்றே எனவே இந்த dydxஐy dYdXஆல் மாற்றலாம் ரைட் ஹாண்ட் சைடு h k ஐ இது 0 அடைப்புக்குறிக்குள் எதுவாக இருந்தாலும் தேர்ந்தெடுத்துள்ளது எனவே dYdXa1Xb1Ya2Xb2Y உடன் எஞ்சியுள்ள ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஆகும் இது ஒரு ஃபங்சன் கொண்டிருக்கிறது எனவே ஹோமோஜினஸ் ரைட் சைடு ஹோமோஜினஸ் ஃபங்சன் f xy உடன் ஈக்குவேஷன்ஸ் எவ்வாறு சால்வ் பண்ணுவது என்பது தெரியும் இதை சால்வ் பண்ண பெறுவது gXYC0 இன் சில ஃபங்சன் ஆக இருக்கும் அங்கு C ஆர்பிட்டர்ரி கான்ஸ்டன்ட் இந்த ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன்ஸ்ஐ சால்வ் பண்ண மெத்தெட்ஸ்ஐ பயன்படுத்தினால் இந்த ஈக்குவேஷன்ஸ் ஜெனரல் சொலுஷன் பெறலாம் இந்த ட்ரான்ஸ்பார்மேஷன் இல் இருந்து இந்த X Y உடன் மாற்றுகிறீர்கள் கேப்பிடல் X Xx h உடன் மாறுகிறது இறுதியில் h அறியப்படுகிறது இது 0 என்று தேர்வு செய்து Y ஐ Yy k gx hy kC0மாற்றலாம் எனவே X Y அச்சுவல் வேரியபல்கள் ஸ்மால் x y h மற்றும் k ஆகியவை பிக்ஸ்ட் கான்ஸ்டன்ட்கள் காணலாம் ஏனென்றால் அவற்றை எவ்வாறு சரி செய்யலாம் இதனால் இது 0 2 ஈக்குவேஷன்ஸ்கள் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்கள் h k இல் அதை சால்வ் பண்ண முடியும் எனவே சால்வ் பண்ண விரும்பினால் 1 வது கேள்வி உள்ளது ஒரு சொலுஷன் இருக்க வேண்டும் ஒரு சொலுஷன் எப்போது இந்த h k க்கு 2 ஈக்குவேஷன்ஸ்களுக்கு ஒரு யுனிக் சொலுஷன் 0 க்கு சமம் ஆகவே ஒரு யுனிக் சொலுஷன்ஐ பெறும்போதெல்லாம் h k இந்த ஈக்குவேஷன்ஸ் 0 ஆகவும் ட்ரான்ஸ்பார்மேஷன் கொண்டிருக்கலாம் இது கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன்ஸ்களை இந்த ஹோமோஜினஸ் டைப்புக்குள் ரெட்யூஸ் பண்ண முடியும் இந்த சொலுஷன் பெற ஓல்ட் வேரியபல்களுக்கு இது ஜெனரல் சொலுஷன் இறுதி ஆன பார்ம் ஆகும் எனவே இந்த வீடியோவில் வேரியபல்கள் செப்பரப்புள் எளிமையான ஒன்றிலிருந்து தொடங்கி ஃபஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ண சில மெத்தட்களை விளக்கினோம் இது வேரியபல் செப்பரப்புள் மெத்தட்கள் என்று அழைக்கப்படுகிறது எப்போது yfxy மற்றும் fxy ஃபங்சன் ஹோமோஜினஸ் ஃபங்சன் ஆக இருக்கும்போது டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணும் மெத்தட்களையும் நான்ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன்ஸ் இன் சில சிம்ப்ளர் பார்மையும் விளக்கினோம் எனவே ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன்ஸ்களை சால்வ் பண்ண பயன்படும் ஹோமோஜினஸ் டெக்நிக்கை பயன்படுத்தி சால்வ் பண்ணலாம்